பொது நிகழ்ச்சிகளில் கற்பித்தல் மற்றும் கற்றல் பாடத்திற்கு வரவேற்பு மற்றும் வாழ்த்துக்கள் அதை TALG என்று அழைக்கிறோம் எல்லா உயர் கல்வி நிறுவனங்களிலும் இவ்வளவு காலமாக நாங்கள் கற்பிக்கும் போது எங்களுக்கு ஏன் தேவை என்று நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எல்லா வகையான படிப்புகளையும் கற்பித்து வருகிறோம் மேலும் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறைகளில் கற்பித்தல் மற்றும் கற்றலைக் கையாள்வதில் நிறைய அனுபவங்களைப் பெற்றுள்ளனர் எனவே இது போன்ற ஒரு பாடநெறி நமக்கு ஏன் தேவைப்படுகிறது இதன் தேவை என்ன என்பதைப் பார்ப்போம் உயர் கல்வி தொடர்பாக சமீப காலங்களில் பல விஷயங்கள் நிகழ்ந்துள்ளன முதல் விஷயம் கற்பவர் மையக் கல்விக்கு மாறுதல் ஏறக்குறைய 2015 முதல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மாற்றங்களுக்கும் இது மைய புள்ளியாக மாறியுள்ளது கற்பவர் மையக் கல்வியில் இந்த கவனம் செலுத்தியதன் விளைவாக இரண்டு விஷயங்கள் நிகழ்ந்தன ஒன்று அங்கீகாரம் இது ஒரு செயல்முறை பயன்பாட்டில் இருந்தாலும் அல்லது அது நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் அங்கீகார செயல்முறைகள் அதனை கணிசமாக மாற்றிவிட்டன இரண்டாவதாக விளைவு அடிப்படையிலான கல்வி அதிகாரப்பூர்வமாக 2015 முதல் இந்தியாவில் உயர் கல்வியின் மையமாக மாறியுள்ளது யுஜி ஆல் ஒரு உயர் கல்வி நிறுவனத்தின் அங்கீகரமானது அனைத்து பட்டப்படிப்பு கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கும் கட்டாயமாகிவிட்டது என்ஏஏசி என்று அழைக்கப்படும் இரண்டு சொற்களை இங்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த விளக்கக்காட்சியை பிற்பகுதியில் விரிவாகக் கூறுவோம் உயர் கல்வி நிறுவனங்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட வேண்டும் இதுவே மாணவர்களுக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் அளவிடக்கூடிய விளைவுகளை அடைய உதவுகிறது நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் அளவிடக்கூடிய விளைவுகள் மற்றும் அவற்றின் அடைதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்பதை நினைவில் கொள்க அனைத்து உயர் கல்வி நிறுவனங்களின் ஆசிரிய உறுப்பினர்களுக்கும் இது முற்றிலும் புதிய தேவை இது புதிய விஷயம் என்பதால் இது என்ன இந்த அடைதல் என்ன என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அதனால்தான் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களும் அனைத்து நல்ல ஆசிரியர்களும் தங்களது சொந்த சில செயல்முறைகளைப் பின்பற்றுகிறார்கள் அவை பெரும்பாலும் தனிப்பயனாக்கப்பட்ட அல்லது உள்ளுணர்வாக செய்யப்படுகின்றன இந்த அங்கீகாரத் தேவை மற்றும் விளைவு அடிப்படையிலான கல்வியில் இயங்குவதற்கான தேவை ஆகியவற்றின் காரணமாக அனைத்து ஆசிரியர்களும் OBE மற்றும் அங்கீகாரம் தொடர்பான இந்த சிக்கல்களைப் புரிந்துகொள்வது அவசியம் மேலும் இந்த கட்டமைப்பில் அவர்களின் படிப்புகளைத் திட்டமிட்டு நடத்துவதும் அவசியம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய ஆசிரியர்களுக்கு வசதியாக TALG வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எங்கள் அனைவரையும் திணறடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று ஆசிரியர்கள் எங்களை பார்க்கக்கூடாது எந்தவொரு சுமத்துதலும் இல்லை மற்றும் உங்கள் பாடத்தின் கல்வி அம்சங்களைப் பொருத்தவரை எந்தத் தேவையும் இல்லை நீங்கள் என்ன கற்பிக்க விரும்புகிறீர்கள் எப்படி கற்பிக்க விரும்புகிறீர்கள் இதையெல்லாம் எவ்வாறு அணுக விரும்புகிறீர்கள் என்பது இன்னும் முழுமையாக பயிற்றுவிப்பாளரின் அல்லது ஆசிரியரின் கைகளில் உள்ளது ஆனால் நாங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் என்றால் நீங்கள் மாணவர்களின் நலனுக்காக சில செயல்முறைகளை பின்பற்றப்பட வேண்டும் நீங்கள் மட்டுமே ஒரு செயல்முறையைப் பின்பற்ற வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் பாடத்தின் கல்வி அம்சங்கள் அல்லது பாடத்தின் கற்றல் அம்சங்கள் தொடர்பான முடிவுகள் இன்னும் பயிற்றுவிப்பாளரின் கைகளில் உள்ளன இந்த பாடநெறி இல்லைஇதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முழு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கவில்லை இந்த பாடநெறி உயர் கல்வித் திட்டங்களில்ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை நல்ல பட்டதாரிகளாக மாற்றுவதையே நோக்கமாகக் கொண்டுள்ளது மொழியில் ஏற்படப்போகும் மாற்றங்களை இனிமேல் நீங்கள் கவனிப்பீர்கள் ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பது பெரும்பாலும் ஆசிரியர் மையமாக உள்ளது ஆசிரியர் என்ன கற்பிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார் எந்த செயல்முறையில் கற்பிக்கப்பட வேண்டும் மற்றும் எந்த செயல்முறையில் கற்பிக்கப்பட்டால் மாணவர்கள் நன்றாக புரிந்துகொள்வார்கள் என்று அவர் உணரும் விதம் இருக்கவேண்டும் ஆனால் இன்னும் அந்த முழு செயல்முறையும் அதாவது வகுப்பில் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்பது ஆசிரியர் மையமாகவே இருக்கிறது அதேசமயம் கற்பவர் மைய கட்டமைப்பிற்கு தேவைப்படுவது என்னவென்றால் கற்பவர் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி நீங்கள் பேசும் எல்லா நேரங்களிலும் அவரால் அதைச் செய்ய முடிந்ததா அவர் அதைக் கற்றுக் கொண்டாரா கற்றவர் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டார் என்பதை நான் எவ்வாறு அளவிடுவது எனவே முழு மொழியும் முழு பார்வையும் கற்பவர் மையமாக மாறும் கற்பித்தல் மற்றும் கற்றல் முந்தைய முறைகளிலிருந்து இது அடிப்படை மாற்றமாகும் இப்போது இந்த பாடநெறி 4 தொகுதிகளாக வழங்கப்படும் இப்போது 1 தொகுதி 1 ஐ மட்டுமே இப்போது பார்ப்போம் முதலாவது விளைவு அடிப்படையிலான கல்வியுடன் தொடர்புடையது அடுத்தது என்னவென்றால் விளைவு அடிப்படையிலான கல்வி கட்டமைப்பின் பின்னணியில் நான் எவ்வாறு ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறேன் பின்னர் பாடத்திட்டத்தை வடிவமைத்து எனது அறிவுறுத்தலை எவ்வாறு நடத்துவது ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியாக வரையறுப்போம் இறுதியாக நான்காவது தொகுதி NAAC இன் அங்கீகார செயல்முறைகளைக் கையாள்கிறது நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை எவ்வாறு நடத்துகிறோம் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு துறை எவ்வாறு அதிக மதிப்பெண்களைப் பெற முடியும் அதாவது நான் NAAC அங்கீகார கட்டமைப்பின் படி சிறப்பாக செய்கிறேன் இந்த தொகுதிகள் வடிவமைக்கப்பட்ட விதம் ஒவ்வொரு தொகுதியும் 1 கிரெடிட்டுக்கு சமமானதாகும் இது அதிகாரப்பூர்வமாக வரையறுக்கப்படுகிறது ஒவ்வொரு தொகுதியும் சுமார் அரை மணி நேர வீடியோ விரிவுரைகளின் 20 அலகுகளாக வழங்கப்படுகின்றன நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அல்லது அரை மணி நேர காலத்திற்கு ஒவ்வொன்றும் சுமார் 20 அலகுகளைப் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு அலகுக்கும் அலகு முடிவில் ஒரு தொகுப்பு பயிற்சிகள் இருக்கும் இவை சமர்ப்பிக்கப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு வாரமும் ஒரு பணி வழங்கப்படுகிறது 5 அலகுகள் 1 வாரம் கற்பித்தல் மற்றும் கற்றல் உள்ளடக்கியது என்று கருதுகிறோம் 1 வாரத்தின் முடிவில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சில பணிகள் இருக்கும் மேலும் அவை NPTEL திட்டத்தால் வரையறுக்கப்பட்ட செயல்முறைகளால் மதிப்பீடு செய்யப்படும் பொதுத் திட்டங்களை வழங்கும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த பாடநெறி பயனுள்ளதாக இருக்கும் நாடு முழுவதும் பி ஏ மற்றும் இதே போன்ற 3 ஆண்டு பட்டப்படிப்புகளில் கற்பிக்கும் 40 லட்சம் ஆசிரியர்கள் போன்றவற்றை நாம் எண்ணலாம் இந்த திட்டத்திற்கு இந்த தொகுதிக்கு 40 லட்சம் ஆசிரியர்கள் பார்வையாளர்களாக உள்ளனர் கற்பித்தல் தொழிலில் நுழைய விரும்பும் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவர்களின் தொழில் இன்றைய நிலவரம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் கல்வி தொழில்நுட்பத்தில் தொழில் செய்ய விரும்பும் பட்டதாரி மாணவர்களும் புரிந்து கொள்ள முடியும் மாணவர்கள் கல்வியில் அல்லது கல்வி தொழில்நுட்பத்தில் பட்டம் பெறும் சில திட்டங்கள் உள்ளன இந்த நாட்களில் கார்ப்பரேட் உலகில் அல்லது வணிக உலகில் ஒரு சிறிய அறிவுறுத்தல் நடந்து வருகிறது பல நிறுவனங்கள் உள்ளன அவை தங்கள் சொந்த நிறுவனங்களின் பணிபுரியும் ஊழியர்களுக்காக குறுகிய திட்டங்களை வடிவமைக்கும் கார்ப்பரேட்டுகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை நிறுவனங்கள் வழங்கும் எனவே இவை அனைத்தும் இந்த பாடநெறிக்கான பார்வையாளர்களாக இருக்கக்கூடும் பேராசிரியர் கே ராஜனிகாந்த் அளித்த உள்ளீடுகளையும் கருத்துகளையும் நன்றியுடன் ஒப்புக் கொள்ள விரும்புகிறேன் அவருடன் நான் மிக நீண்ட காலமாக வேலை செய்கிறேன்மேலும் அவருடன் நாங்கள் OBE பகுதியில் ஆசிரிய மேம்பாட்டு திட்டங்களையும் நடத்துகிறோம் OBE பணிமனைகளில் நாங்கள் நடத்திய 30 40 நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் அவர்கள் நிறைய உள்ளீடுகளை வழங்கியுள்ளனர் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் இந்த பாடத்திட்டத்தை வளர்ப்பதில் அவர்களின் பங்களிப்புகளை குறிப்பாக ஒப்புக் கொள்ள விரும்புகிறோம் இப்போது TALG இன் கட்டமைப்பைப் பார்ப்போம் தொகுதி 1 விளைவு அடிப்படையிலான கல்வியுடன் தொடர்புடையது தொகுதி 2 நிச்சயமாக வடிவமைப்பு தொகுதி 3 அறிவுறுத்தல் பற்றி பேசுகிறது மற்றும் தொகுதி 4 அங்கீகாரம் தொடர்பானது மேலும் இங்கே நீங்கள் இந்த பாடத்திட்டத்தைப் பார்த்தால் இந்த பாடநெறி முக்கியமாக இந்த குறிப்பிட்ட தொகுதிகளுடன் தொடர்புடையது நாங்கள் OBE பற்றி பேசுகிறோம் அங்கீகாரம் என்றால் என்ன இந்த முடிவுகள் என்ன அவற்றை நாங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறோம் பின்னர் நாங்கள் கற்றல் வகைபிரித்தல் என்று அழைக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் எவ்வாறு பாட முடிவுகளை எழுதுகிறீர்கள் இந்த முடிவுகளை ஒரு அங்கீகார முன்னோக்கு எவ்வாறு அளவிடுவது இது TALG இன் அமைப்பு இப்போது தொகுதி 2 மற்றும் தொகுதி 3 ஐப் பெறும்போது என்ன நடக்கும் அவர்கள் அனைவருக்கும் தொகுதி ஒன்று ஒரு முன்நிபந்தனையாக மாறும் பாடநெறி வடிவமைப்பிற்கு செல்லாமல் இந்த தொகுதியை என்னால் கையாள முடியும் ஆனால் இன்னும் தொகுதி 1 இவற்றுக்கு ஒரு முன்நிபந்தனையாகிறது அதே வழி தொகுதி 4 குறைந்தபட்ச தேவை தொகுதி 1 ஆகும் அவை இந்த 2 வழியாக சென்றாலும் இல்லை இந்த 3 தொகுதிகள் பின்னர் கட்டத்தில் சேர்க்கப்படும் இது TALG இன் அமைப்பு இப்போது TALG ஐ இன்னும் கொஞ்சம் விரிவான மட்டத்தில் புரிந்துகொள்வோம் நாங்கள் சொன்னது போல 4 தொகுதிகள் உள்ளனஇந்த பாடத்திட்டத்திற்கான மாணவர்கள் பயிற்சி மற்றும் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் இந்த பாடநெறியின் முடிவில் தொகுதி 1 இன் முடிவில் விளைவு அடிப்படையிலான கல்வியின் தன்மை மற்றும் உயர் கல்வி பொதுத் திட்டங்களின் விளைவுகளைப் புரிந்துகொள்வதை அவர்கள் சொல்ல முடியும் இப்போது இங்கே நாம் பொது நிரல்கள் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் உண்மையில் பொது நிரல்கள் எந்தவொரு குறிப்பிட்ட இடத்திலும் இதை ஒரு நிலையான வார்த்தையாகக் காணவில்லை ஏனென்றால் எல்லா தொழில்முறை நிரல்களும் உங்களிடம் நர்சிங் மருத்துவம் பல் மருத்துவர் அல்லது பட்டய கணக்கியல் பொறியியல் போன்றவை உள்ளன இவை அனைத்தும் தொழில்முறை படிப்புகள் மேலும் அவற்றை தொழில்முறை அல்லாத படிப்புகள் என்று அழைக்க நாங்கள் விரும்பவில்லை இவை ஒருவிதத்தில் தொழில்முறை படிப்புகளும் கூட ஆனால் இந்த திட்டங்களின் பட்டதாரிகள் ஒரு முறை ஒரு வகை தொழிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அதனால்தான் அவற்றை பொது நிரல்கள் என்று அழைக்கிறோம் எனவே பொது நிரல்களை நாங்கள் கூறும்போது இந்த சொற்களை ஏற்கவும் எனவே இதன் முதல் விளைவு இதுதான் "விளைவு அடிப்படையிலான கல்வியின் தன்மையையும் உயர் கல்வி பொது திட்டங்களின் விளைவுகளையும் புரிந்து கொள்ளுங்கள்" மேலும் இதன் அடுத்த விளைவு "ஆண்டர்சன் ப்ளூம்வகைபிரித்தல் மற்றும் கற்றல் 3 களங்களை புரிந்து கொள்ளுங்கள்" ஆசிரியர் என்றால் என்ன என்பதை எங்கள் பார்வையில் விரிவாகக் கூறுவோம் கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பாக தங்களுக்குள் ஒரு சொற்பொழிவு செய்ய இளங்கலை அல்லது முதுகலை மட்டத்தில் எந்த மட்டத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் கற்றலைப் புரிந்துகொள்வதில் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு உங்களுக்கு சில சொற்களும் சில பொதுவான சொற்களும் தேவை பின்னர் அடுத்த விளைவு என்னவென்றால் பின்னர் அடுத்த முடிவு என்னவென்றால் "ஒரு பொதுத் திட்டத்தில் ஒரு பாடத்திட்டத்தின் முடிவுகளை எழுதுங்கள் இது நிரல் முடிவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளின் துணைக்குழுவைக் குறிக்கும்" இதன் பொருள் என்னவென்றால் பொதுத் திட்டங்களுக்கான நிரல் முடிவுகள் பல்கலைக்கழகம் அல்லது ஒரு தன்னாட்சி நிறுவனத்தால் எழுதப்படுகின்றன நிரல் வழங்கும் ஒரு குறிப்பிட்ட துறையின் ஆய்வு வாரியத்தால் நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் எழுதப்படுகின்றன எனவே என்ன நடக்கிறது என்பது குறிப்பிட்ட பயிற்றுவிப்பாளர்களின் உதவியுடன் ஆய்வு வாரியம்ஒரு பாடத்தின் முடிவுகளை எழுதுவார்கள் இந்த குறிப்பிட்ட விளைவு CO 3 ஐப் பொறுத்து அவர்கள் எந்த வகையான கட்டமைப்பைப் பின்பற்றப் போகிறார்கள் என்பதை எப்படி எழுதுவது என்பதுதான் இப்போது தொகுதி 1 விஷயத்தில் நாம் கையாளப்படாத தொகுதி 2 ஐப் பார்ப்போம் ஆனால் முழு பாடத்திட்டத்தையும் முன்வைக்க CO 4 ஆனது ADDIE இன் அறிவுறுத்தல்கள் அமைப்பு வடிவமைப்பு கட்டமைப்பில் பொது நிரலில் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதைக் குறிக்கிறது ADDIE என்பது பகுப்பாய்வு ஆகும் இது நாம் விரிவாகக் கூறாத கட்டமைப்பாகும் ஆனால் ADDIE இன் கட்டமைப்பில் ஒரு பாடத்திட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பது மேலும் அடுத்த ஒரு CO5 பாடநெறி முடிவுகளுடன் நல்ல சீரமைப்பில் இருக்கும் மிக முக்கியமான பிரச்சினை வடிவமைப்பு மதிப்பீடு உங்கள் மதிப்பீட்டை எவ்வாறு வடிவமைப்பது இந்த மதிப்பீட்டு சிக்கல்களைப் பற்றி பின்னர் பகுதியில் பேசுவோம் பின்னர் தொகுதி 3 இல் அறிவுறுத்தலைப் பற்றி பேசுகிறோம் பாடநெறி முடிவுகள் மற்றும் திறன்களை அடைவதற்கான மெரில்ஸ் கொள்கைகளைப் பின்பற்றி வடிவமைப்பு வழிமுறைகளை நாங்கள் வழங்க உள்ளோம் முழு தொகுதி அறிவுறுத்தலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தொகுதி 4 குறிப்பிட்டு நேரடியாக நிறுவனத்தில் NAAC அங்கீகாரத்திற்கு தயாராகின்றன இப்போது NAAC முழு அளவுகோல்களையும் வரையறுத்துள்ளது அதற்கு ஒருவர் தயாராக வேண்டும் அதாவது அனைத்து ஆசிரியர்களும் தங்களுக்கு IQAC எனப்படும் ஒரு அலகு இருப்பதைக் கொண்டு பங்கேற்க வேண்டும் நிறுவனத்தின் தர உத்தரவாத மையம் மற்றும் NAAC அங்கீகாரத்திற்குத் தேவையான ஆவணங்களைத் தயாரிக்க அதனுடன் பணியாற்ற வேண்டும் எனவே பரவலாக இவை 4 தொகுதிகள் ஆகும் அவை இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் நான் சொன்னது போல் இதில் தொகுதி 1 ஐ மட்டுமே பார்ப்போம் இப்போது இது வழங்கப்படுகிறது இப்போது தொகுதி 1 க்கு வருவது விளைவு அடிப்படையிலான கல்வி OBE ஐ நாம் OBE of TALG ஐப் பயன்படுத்தப் போகிறோம் என்பது நல்ல பட்டதாரிகளின் பண்புகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் 1 பாடத்தை மட்டுமே கற்பிக்கவில்லை பி ஏ திட்டத்திற்கு வரும்போது இறுதியில் அவர் ஒரு பட்டதாரி ஆகப் போகிறார் ஒரு நல்ல பட்டதாரியின் பண்புகள் என்ன அதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மேலும் இவை அனைத்தும் நாம் அனைவரும் பயன்படுத்தும் சொற்கள் ஆனால் இவை கல்வித்துறையிலும் ஓரளவு உள்ளன இவை மிகவும் குறிப்பிட்ட தொழில்நுட்ப சொற்கள் எனவே கல்வி கற்பித்தல் கற்றல் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு ஆகிய இந்த சொற்களைப் புரிந்துகொள்வதை விளக்க முயற்சிப்போம் அனைத்தும் கற்பித்தல் மற்றும் கற்றலின் முக்கிய கூறுகள் என்று அழைக்கிறோம் மேலும் விளைவு அடிப்படையிலான கல்வியை முறையாகப் பார்க்கிறோம் பின்னர் ஒரு பொதுத் திட்டத்தின் விளைவுகளின் அளவைக் காண்பிப்போம் அங்குதான் நிரல் முடிவுகள் நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் மற்றும் பாடநெறி முடிவுகள் என்ற சொற்களை அறிமுகப்படுத்துவோம் மேலும் அங்கீகாரத்தின் பங்கு என்ன பின்னர் கற்றலின் வகைபிரிப்பைப் புரிந்துகொள்வதில் நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம் இப்போது இது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நேரடியாக பெயரிடுகிறது மேலும் இந்த தொகுதிக்கு நிரல் முடிவுகள் நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் மற்றும் பாடநெறி முடிவுகள் எழுதுதல் தேவைப்படுகிறது இந்த தொகுதியின் முடிவில் கற்றவர் உருவாக்கும் வெளியீடுகள் இவை அனைத்தும் 3 ஆகும் இது தொகுதி 1 இன் விளக்கம் இப்போது பட்டதாரிகள் என்ன செய்கிறார்கள் அது போன்றதல்ல மருத்துவ விஷயத்தில் நடைமுறையில் மருத்துவ பட்டதாரிகளில் 99 சதவீதம் பேர் டாக்டர்களாக மாறுவார்கள் பொறியியல் என்று வரும்போது அது 99 சதவீதமாக இருக்காது ஆனால் 80 சதவீதம் பேர் பொறியியலுடன் பரவலாக தொடர்புடைய ஒரு தொழிலை எடுப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட பொறியியல் பகுதிக்கு நாம் குறிப்பாக எதை அழைக்கிறோம் அல்லது மேலாண்மை போன்ற சற்றே புறம் போன்றதாக இருக்கலாம் அந்த வகையான விஷயங்களை சந்தைப்படுத்துகிறோம் அதேசமயம் பொதுத் திட்டங்களைப் பொறுத்தவரை இது சாத்தியமில்லை பலர் பொதுக் கல்விக்காகச் சொல்லும் ஒரு பட்டப்படிப்பை முடிக்கப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் எந்தவொரு தொழிலையும் அவர்கள் தொடரலாம் எனவே அவர்கள் பட்டம் பெற்ற ஒழுக்கத்தில் உயர் மட்ட திட்டங்களுக்கு குறிப்பாக செல்லும் நபர்களின் சதவீதம் 20 சதவீதத்திற்கு மேல் இருக்காது இருப்பினும் அது ஒரு சரியான எண்ணிக்கை அல்ல ஆனால் ஒரு குறிக்கும் எண்ணிக்கை எனவே என்ன நடக்கிறது பட்டதாரிகளுக்கு என்ன செய்வது 20 முதல் 30 சதவிகிதத்திற்கு மேல் இல்லை என்று நான் சொன்னதால் அவர்களில் சிலர் மட்டுமே உயர் கல்விக்கு செல்ல தேர்வு செய்யலாம் மேலும் உயர்கல்விக்குச் சென்றபின் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக மாறலாம் அல்லது பிஎஸ்சி பிறகு அவர்கள் ஒரு ஆராய்ச்சி ஆய்வகத்தில் ஆய்வக உதவியாளர்கள் அல்லது தொழில்நுட்ப அதிகாரிகள் போன்ற சில ஆராய்ச்சி சேவைகளை வழங்கலாம் மேலும் அவர்களில் சிலர் மிகக் குறைந்த எண்ணிக்கையில் ஆசிரியர்களாகவும் மாறுவார்கள் மேலும் அவர்களில் சிலர் ஒரு வகையான நிர்வாக வேலையை எடுப்பார்கள் ஒரு தனியார் நிறுவனம் அல்லது ஒரு அரசாங்க அமைப்பில் அவர்களில் பெரும்பாலோர் அதைச் செய்கிறார்கள் மற்றும் குடும்பப் பின்னணியைப் பொறுத்து ஒரு சிறிய உறுப்பினர் மற்றும் அவர்களின் சொந்த விருப்பம் அல்லது அவர்களின் ஆர்வம் அவர்கள் தொழில்முனைவோராக மாறக்கூடும் இன்னும் அவர்களில் ஒரு சிறிய உறுப்பினர் எம்பிஏ போன்ற சேவைகளில் சேரலாம் நிச்சயமாக அது மிகச் சிறிய உறுப்பினராக இருக்கும் இப்போது பட்டதாரிகள் என்ன செய்யக்கூடும் என்பதைப் பார்த்தோம் ஆனால் இப்போது ஒரு நல்ல பட்டதாரியின் பண்புகள் என்ன பொதுவாக முதலாளிகளால் முக்கியமானதாகக் கருதப்படுகிறது நீங்கள் ஒரு வேலை நேர்காணலுக்குச் சென்றால் ஒரு பட்டதாரியிடம் முதலாளி தேடும் விஷயங்கள் யாவை இது ஒரு வகையான கணக்கெடுப்பு ஒரு முழுமையான பட்டியல் அல்ல ஆனால் அதன் அறிகுறி ஒன்று மட்டுமே முதலில் அவர் ஒரு பட்டம் பெற்ற இடத்திலேயே ஒரு ஒழுக்கத்தைப் பற்றிய நல்ல அறிவைப் பெற்றிருக்க வேண்டும் அவர் பொருளாதாரத்தில் பி ஏ செய்திருந்தால் அவர் பொருளாதார ஒழுக்கத்தை அறிந்திருக்க வேண்டும் வேலை கூட உண்மையில் தொடர்புடையது அல்லஇந்த விஷயத்தில் பொருளாதாரம் என்று சொல்லலாம் வேலைக்கு நேரடியாக பொருளாதாரம் பற்றிய அறிவு தேவையில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை சரியாகக் கற்றுக் கொள்ளும்போது என்ன நடக்கும் நீங்கள் பெறும் பார்க்கும் நிறைய விஷயங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் எவ்வாறு முடிவுகளை எடுக்கிறீர்கள் ஒரு முடிவுக்கு வருவதில் அனுமானங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவை எந்த அளவிற்கு செல்லுபடியாகும் அந்த ஒழுக்கத்தைக் கற்றுக்கொள்வதில் ஈடுபடும் செயலாக்கங்களின் முழு செயல்முறைகளும் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் அவை எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால்தான் ஒரு ஒழுக்கத்தில் நல்ல அறிவு இருப்பது அவசியம்உங்களுக்கு நன்றாகத் தெரிந்திருந்தாலும் அந்த ஒழுக்கம் தொடர்பான எந்த வேலையும் செய்யப் போவதில்லை என்றாலும் கூட மேலும் நன்கு வரையறுக்கப்பட்ட அல்லது தவறாக வரையறுக்கப்பட்ட சிக்கல்களைத் தீர்க்கும் திறன் நிஜ உலகில் சில நேரங்களில் நாம் நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கல்களைப் பெறுகிறோம் பெரும்பாலும் தவறான வரையறுக்கப்பட்ட சிக்கல்களைப் பெறுகிறோம் எனவே தவறான வரையறுக்கப்பட்ட சிக்கலை எவ்வாறு கையாளுகிறீர்கள் மேலும் எந்தவொரு வேலையிலும் நீங்கள் சில வாடிக்கையாளர்களை உங்களுடன் கையாளுகிறீர்கள் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் உங்களிடம் சில வாடிக்கையாளர்களைக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட செயலாக்கத்தைக் கையாளுகிறீர்கள் ஒரே அலுவலகத்திற்குள் அல்லது அலுவலகத்திற்கு வெளியே சமர்ப்பித்த வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் எனவே அவர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களாக மாறுகிறார்கள் எனவே எந்தவொரு வேலைக்கும் பொதுவான தேவையான வாடிக்கையாளரின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எந்த வேலையும் தனித்தனியாக செய்யப்படுவதில்லை எந்தவொரு தனி நபரும் ஒரு நிறுவனத்தின் வகையான விஷயங்களை நடத்துவதில்லை அல்லது ஒரு அலுவலகத்தை நடத்துவதில்லை எப்போதும் மக்கள் குழு இருக்கும் ஒரு படிநிலை பாணியில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அணியில் பணியாற்ற வேண்டும் ஒரு அணியில் பணிபுரியும் திறன் இன்றைய உலகில் மிகவும் முக்கியமானது அதை சிறிது நேரம் கழித்து விரிவாகக் கூறுவோம் மேலும் நீங்கள் எந்த வகையான வேலையைச் செய்தாலும் நீங்கள் ஒரு காகிதத்தில் எதையாவது எழுதி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் மேலும் நீங்கள் திறம்பட திட்டமிடவும் தொடர்பு கொள்ளவும் முடியும் உங்கள் சொந்த குழு உறுப்பினர்கள் அல்லது உங்கள் வாடிக்கையாளர்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் உங்கள் வேலையைச் சரியாகச் செய்ய முடியாது அல்லது ஒரு சேவையை வழங்குவதை விட மற்றவர்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்கலாம் மேலும் குறிப்பாக இன்றைய உலகில் தொழில்நுட்பம் மிக வேகமாக மாறிவருகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இன்று அலுவலக வேலைகள் கூட தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதோடு நீங்கள் செய்கிற செயல்முறைகளும் எல்லா நேரத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே தேவைகளில் ஒன்று என்னவென்றால் உங்கள் டிகிரிகளை முனையப் பட்டம் என்று நீங்கள் கருத முடியாது நீங்கள் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை எனவே வேலையில் இருக்கும் எல்லா நேரங்களிலும் நீங்களே கற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் எனவே கற்றல் சொந்தமாக கற்றுக்கொள்ளும் திறன் வாழ்நாள் தேவை மேலும் பொதுவாக ஒரு நல்ல பட்டதாரிக்கு சம்பந்தப்பட்ட வேலை இடத்தின் அனைத்து அம்சங்களிலும் ஆர்வமும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் உங்கள் வேலை தொடர்பான அனைத்து சிக்கல்களும் ஒரு வேலை இடமாக உள்ளது உங்களுக்கு ஒரு படிநிலை உள்ளது உங்களுடையது ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு கிளை அலுவலகமாக இருக்கலாம் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் வேலை இடத்தின் அனைத்து அம்சங்களையும் அல்லது உங்கள் வேலையைப் பாதுகாக்க இந்த வகையான அறிவு கூட அவசியம் திடீரென்று தொழில்நுட்பம் மாற்றப்பட்டு உங்கள் வேலை பொருத்தமற்றதாகிவிடும் அது ஒரு தனியார் வேலையாக இருந்தால் நீங்கள் தெருவில் இருப்பதைக் காணலாம் எனவே ஒருவர் வேலை செய்யும் இடத்தின் அனைத்து அம்சங்களிலும் ஆர்வமும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் இப்போது சில அறிவு திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளை வழங்க எந்தவொரு பொதுத் திட்டமும் தேவைப்படுகிறதா அவை வழங்கப்பட வேண்டும் நீங்கள் யாருக்கு வழங்குகிறீர்கள் 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகளுக்கு எனவே அவர்கள் ஒரு நல்ல பட்டதாரியின் பண்புகளைப் பெறுகிறார்கள் அதுதான் எந்தவொரு பொதுத் திட்டத்தின் நோக்கமாகும் வெளிப்படையாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் சில அறிவை வழங்குகிறீர்கள் அது மாணவர் நீங்கள் எந்த ஒழுக்கத்தை செல்ல விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு தேர்வாகும் ஆனால் திட்டங்கள் அறிவுத் திறன்கள் அணுகுமுறைகள் 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகளை ஒரு நல்ல பட்டதாரியாக்கும் இது எந்தவொரு பொது திட்டத்தின் பரந்த நோக்கமாகும் இப்போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது ஒரு பயிற்சி இது ஒரு தனிப்பட்ட வகை இது ஒரு வகையான ஒதுக்கீட்டு வகை அல்ல இது ஒரு குறிக்கப்பட்டதாக இருக்கும் நல்ல பட்டதாரி என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் ஒழுக்கத்தின் திட்டத்திலிருந்து அவள் அல்லது அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைப் பாதையைப் பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த நல்ல பட்டதாரி யார் நாங்கள் வேதியியல் துறையின் ஆசிரியர் என்று சொல்லலாம் இப்போது நீங்கள் வேதியியல் பி ஏ பின்பற்றப் போகிறோம் கல்வி கற்பித்தல் கற்றல் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு போன்ற பழக்கமான சொற்களைப் பார்க்கப் போகிறோம் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற சொற்களைப் பார்க்கிறோம் எனவே கல்வி மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகள் குறித்து அடுத்த பிரிவில் குறிப்பாக கவனம் செலுத்துவோம்